இந்த அமர்வு மற்றும் அடுத்தது நாங்கள் அசைன்மென்ட் எண் ஐந்தையும் அசைன்மென்ட் எண் ஆறையும் தீர்க்கிறோம் இதுவரை நான் ஒன்று முதல் நான்கு அசைன்மென்ட் ஐ தீர்க்கிறேன் மேலும் இந்த இரண்டு அமர்வுகளிலும் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்பது ஆரம்பத்தில் இருந்தே இந்த பாடத்திட்டத்தில் ஈடுபட்டுள்ள கற்பித்தல் உதவியாளர்களால் ப்ராப்ளம் தீர்க்கப்படும் அவர்கள் ரெகுலர் பி டி கான்பூர் இயற்பியல் துறையில் மாணவர்கள் மேலும் பணிகளை திருத்துவதற்கும் அவற்றின் தீர்வுகளை உருவாக்குவதற்கும் அவர்கள் பொறுப்பாளர்கள் மேலும் இன்று நான் உங்களுடன் செய்த தீர்வுகளை அவர்கள் பகிர்ந்துகொள்வார்கள் அசைன்மென்ட் எண் ஐந்து திரு ரபீத் சிங் மற்றும் மிஸ் பர்மிதா தாஸ் குப்தா ஆகியோரால் தீர்க்கப்படும் எனவே இங்கே ரபீத் சிங் முதல் கேள்வியில் இந்த இன்டகரல் காஸ் தீட்டா பிரைம் சைன் தீட்டா பிரைம் டி தீட்டா பிரைம் டி பை பிரைம் டிவைடட் பை Rகேபிடல் ஆர் 2 மற்றும் r சிறிய ஆர் 2 மைனஸ் 2 ஆர் கேபிடல் ஆர் காஸ் தீட்டா பிரைம் காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பிரைம் சைன் தீட்டா காஸ் ϕ மைனஸ் ϕ 02π0cossinddR2r2 2rRcoscosθsinsinθcosϕ ϕ cosθ Vr r30 cosθ for r≤R R330 cosθr2 for r≥R அதனால் என்ன இந்த இன்டகரல் கணக்கிட ஒரு கோள ஷெல்லின் உயர் சமச்சீர் அடர்த்தியைப் பயன்படுத்தவும் எனவே முதலில் நாம் என்ன செய்வோம் கோள ஷெல் க்கான அதிக சமச்சீர் அடர்த்தி காரணமாக பொடென்சியல் ஐ ஆற்றலைக் கணக்கிடுவோம் காஸ் தீட்டாவுக்கு சமமான அடர்த்தி சிக்மா தீட்டாவை நாங்கள் கொடுத்திருந்தால் எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த டென்சிட்டி அடர்த்தி ஐ பொறுத்தவரை விரிவுரைகளில் பொடென்சியல் ஐ ஆற்றலைக் கண்டோம் எனவே எங்களிடம் ஒரு ஸ்பியர் கோளம் ஷெல் உள்ளது அதில் இந்த டென்சிட்டி அடர்த்தி சிக்மா சேர்க்கப்பட்டுள்ளது மேலும் புள்ளி வெக்டர் r இல் இந்த ஸ்பியர் கோளம் ஷெல் காரணமாக போடன்சியல் இந்த வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது என்பதை விரிவுரைகளில் பார்த்தோம் இது r டிவைடட் பை 3 எப்சிலன் நாட் காஸ் தீட்டா விற்கு உள்ளது r என்பது கேபிடல் R ஐ விட சிறியது மேலும் r கேபிடல் R ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த பொடென்சியல் ஐ R கியூப் டிவைடட் பை 3எப்சிலன் நாட் காஸ் தீட்டா டிவைடட் பை r 2 என கொடுக்கிறது எனவே இந்த இன்டகரல் ஐ கணக்கிட இந்த பதிலை பயன்படுத்துவோம் எனவே மீண்டும் V r என்பது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் நாட் மற்றும் சிக்மா தீட்டா டிவைடட் பை வெக்டர் ஆர் மைனஸ் வெக்டர் கேபிடல் ஆர் டி தீட்டா டி ஃபை எனவே சிக்மா தீட்டா காஸ் தீட்டாவுக்கு சமமாக இருந்தால் இந்த பதிலை எழுதலாம் எனவே கொடுக்கப்பட்ட அடர்த்தி சிக்மா தீட்டா பிரைம் என்பது காஸ் தீட்டா பிரைம் என்றால் இதனை காஸ் தீட்டா பிரைம் எழுதலாம் மற்றும் ஸ்பெரிக்கள் கோள அமைப்பைப் பொறுத்தவரை இந்த சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் உறுப்பு ஆர் 2 சைன் தீட்டா பிரைம் மற்றும் டி தீட்டா பிரைம் டி பை பிரைம் என்பதற்கு சமம் எனவே கொடுக்கப்பட்ட அடர்த்தி காஸ் தீட்டா பிரைம் என்றால் இதை நீங்கள் R 2 சைன் தீட்டா பிரைம் டி தீட்டா பிரைம் டி ஃபை பிரைம் டிவைடட் பை வெக்டர் ஆர் மைனஸ் வெக்டர் R பிரைம் வெக்டர் R பிரைம்மானது கோள ஷெல்லின் புள்ளியைக் குறிக்கிறது Vr 14π0 r RR2sinddϕ 14π0 cosθr RR2sinddϕR24π0 cosθr Rsinddϕ r30 cosθ for r≤R R330 cosθr2 for r≥R எனவே இதை நாம் R 2 டிவைடட் பை 4 பை எப்சிலன் நாட் காஸ் தீட்டா பிரைம் சைன் தீட்டா பிரைம் டி தீட்டா பிரைம் டி பை பிரைம் டிவைடட் பை வெக்டர் ஆர் மைனஸ் வெக்டர் R பிரைம் ஆக எழுதலாம்எனவே இரண்டு பதில்களையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் இந்த பொடென்சியல் சமமாக இருப்பதை என்னால் காண முடிகிறது ஏனெனில் இந்த பொடென்சியல் க்கான பதிலை நாங்கள் அறிவோம் எனவே இந்த பதில்களுடன் இதை ஒப்பிடலாம் இது r டிவைடட் பை 3எப்சிலன் நாட் காஸ் தீட்டா என வழங்கப்படுகிறது இது r என்பது கேபிடல் R ஐ விட சிறியது மேலும் R 3 டிவைடட் பை 3எப்சிலன் நாட் காஸ் தீட்டா டிவைடட் பை r 2 ற்கு சமம் இது r என்பது கேபிடல் R க்கு விட அதிகமாகும் அல்லது சமமானது ஆகும் இப்போது அதை நாம் காணலாம் இதை நாம் காஸ் தீட்டா பிரைம் சைன் தீட்டா பிரைம் டி தீட்டா பிரைம் டி பை பிரைம் டிவைடட் பை வெக்டர் ஆர் மைனஸ் வெக்டர் R பிரைம் 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் நாட் R 2 ஆகும் இது r டிவைடட் பை 3 எப்சிலன் நாட் காஸ் தீட்டா என்பதற்கு சமம் ஆகும்r என்பது கேபிடல் R விட அதிகமாகும் அல்லது சமமானது ஆகும் R24π0 cosr Rsindd r30 cosθ for r≤R R330 cosθr2 for r≥Rcosr Rsindd 4πr3R2cosθ for r≤R 4πR3r2cosθ for r≥R r Rr2R2 2rRcoscosθsinsinθcosϕ ϕ cossinddR2r2 2rRcoscosθsinsinθcosϕ ϕ எனவே இதை நீங்கள் சைன் தீட்டா பிரைம் காஸ் தீட்டா பிரைம் டி தீட்டா பிரைம் டி பை பிரைம் டிவைடட் பை வெக்டர் ஆர் மைனஸ் வெக்டர் R பிரைம் க்கு சமமாக எழுதலாம்இங்கே நீங்கள் பார்க்கலாம் இது r டிவைடட் பை R 2 4 பை காஸ் தீட்டா வாக எழுதலாம் இது r என்பது கேபிடல் R ஐ விட சிறியது மேலும் 4 pi R டிவைடட் பை 3 காஸ் தீட்டா டிவைடட் பை r 2 க்கு சமம் இந்த r என்பது கேபிடல் R விட அதிகமாக உள்ளது அல்லது சமமானது ஆகும் எனவே இங்கே ஒரு ஸ்பேரிக்கல் கோள கோஆர்டினேட் ல் வெக்டர் r மைனஸ் வெக்டர் கேபிடல் R என்பதை இதற்கு சமமாக எழுதப்படலாம் மன்னிக்கவும் மோட் வெக்டர் r மைனஸ் வெக்டர் கேபிடல் R என்பதை இதற்கு சமமாக எழுதப்படலாம் r 2 பிளஸ் கேபிடல் R 2 மைனஸ் 2 கேபிடல் ஆர் சிறிய ஆர் காஸ் தீட்டா பிரைம் காஸ் தீட்டா பிளஸ் சைன் தீட்டா பிரைம் சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் பை பிரைம் எனவே மோட் ஆர் மைனஸ் வெக்டர் R இன் மதிப்பை எழுதினால் இன்டகரல் சைன் தீட்டா பிரைம் காஸ் தீட்டா பிரைம் டி தீட்டா பிரைம் டி பை பிரைம் டிவைடட் பை ஆர் 2 பிளஸ் கேபிடல் ஆர் 2 மைனஸ் 2 ஆர் கேபிடல் ஆர் காஸ் தீட்டா பிரைம் காஸ் தீட்டா சைன் தீட்டா பிரைம் சைன் தீட்டா காஸ் பை மைனஸ் பை பிரைம் எனவே இது நாம் கணக்கிட வேண்டிய இன்டகரல் தவிர வேறில்லை இதுதான் முதல் கேள்விக்கான பதில் இது எங்கள் அடுத்த கேள்வி கேள்வி எண் இரண்டு கேள்வி எண் இரண்டு எங்களிடம் ஒரே சீராக சார்ஜ் செய்யப்பட்ட ஸ்பேரிக்கல் கோள ஷெல் உள்ளது எனவே இது z அச்சில் சுற்றி வருகிறது எனவே இந்த கோள ஷெல்லில் ஒரு சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் ஐ எடுத்துக் கொண்டால் ஒவ்வொரு எலமென்ட் ம் அங்குலர் வெலாசிட்டி கோண வேகம் ஒமேகாவுடன் z அச்சில் சுற்றி வருவதை காணலாம் எனவே d s இன் சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் வெலாசிட்டி வழங்கப்படுகிறது எனவே இந்த கோணம் என்பது z அச்சுடன் வெக்டர் r என்றால் அடுத்து கோண தீட்டாவிற்கு நீங்கள் காணலாம் இது வட்டத்தின் ஆரம் இதில் இந்த சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் ds என்பது நகரும் என்பதை நாம் காணலாம் இங்கே நாம் காணலாம் இது வட்டம்இந்த ds என்பது அந்த வட்டத்தில் நகர்கிறது எனவே வட்டத்தின் ஆரம் r சைன் தீட்டா வால் வழங்கப்படுகிறது எனவே Vr என்பது ஆர் சைன் தீட்டா ஒமேகாவாக வழங்கப்படுவதை நீங்கள் காணலாம் இது அங்குலர் வெலாசிட்டி கோண வேகம் ஆரம் என்பதை தவிர வேறில்லை எனவே கரண்ட் டென்சிட்டி அடர்த்தி இது j r என்பது சிக்மாவால் வழங்கப்படுகிறது அதாவது எந்த டென்சிட்டி அடர்த்தி ஆக இருந்தாலும் அது சிக்மா V r ஆக இருக்கும் ஆனால் இது சர்பேஸ் மேற்பரப்பு டென்சிட்டி அடர்த்தி எனவே வால்யும் சார்ஜ் டென்சிட்டி அடர்த்தி ஐ அதாவது வால்யும் கரண்ட் டென்சிட்டி அடர்த்தி என எழுதினால் இதை டெல்டா ஆர் மைனஸ் வெக்டர் R v r ஆக எழுதுவோம் எனவே இந்த சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் பை திசையில் நகர்வதைக் காணலாம் எனவே jr இன் இந்த r திசை பை கேப் ஆக இருக்கும் எனவே இது இரண்டாவது கேள்விக்கான பதில் rsinθω அதே ப்ராப்ளம் க்கான பதிலைப் பார்க்க மற்றொரு வழி இருக்கும் நான் இந்த ஸ்பரிக்கல் கோளம் ஷெல் ஐ எடுத்து இங்கே ஒரு பேண்ட் ஐ எடுத்து கொண்டால் இந்த பேண்ட் ல் ஏரியா உள்ளது இது 2பை R சைன் தீட்டா ஆர் டி தீட்டா ஆகும் இது பேண்ட் ன் மொத்த பரப்பளவு எனவே இது 2 பை R 2 சைன் தீட்டா டி தீட்டா இந்த பேண்ட் ன் சார்ஜ் நிகர சார்ஜ் q என்பது 2 pi R 2 சைன் தீட்டா டி தீட்டா சிக்மா மேலும் இந்த சார்ஜ் சுற்றி வருகிறது இது ஒரு நொடிக்கு செல்கிறது ஒரு வினாடிக்கு அது செல்கிறது சார்ஜ் என்பது வினாடிக்கு ஒமேகா டிவைடட் வை 2 பை முறைக்கு செல்கிறது rsinθω எனவே இந்த பேண்ட் கொடுக்கும் மின்னோட்டம் 2 பை ஆர் 2 சைன் தீட்டா டி தீட்டா டைம்ஸ் சிக்மா டைம்ஸ் ஒமேகா டிவைடட் பை 2பை தவிர வேறில்லை சிலவற்றை கான்செல் செய்தால் 2 பை கான்செல் செய்வோம் உங்களுக்கு ஆர் 2 சைன் தீட்டா டி தீட்டா சிக்மா ஒமேகா கிடைக்கும் இதுதான் மேற்பரப்பில் இருக்கும் கரண்ட்மின்னோட்டம் எனவே சர்பேஸ் மேற்பரப்பு கரண்ட் மின்னோட்டம் அடர்த்தி இந்த கரண்ட் ஐ மின்னோட்டம் இங்குள்ள நீளத்தால் வகுக்கும் இது இந்த கோளத்தின் சிவப்பு நிறத்தால் நான் காண்பிக்கிறேன் இது ஆர் டி தீட்டா எனவே இது ஆர் 2 சைன் தீட்டா டி தீட்டா சிக்மா ஒமேகா டிவைடட் பை ஆர் டி தீட்டா ஆகும் மீண்டும் சிலவற்றை கான்செல் செய்வோம் d தீட்டா கான்செல் ஆகிறது ஆர் கான்செல் ஆகிறது மற்றும் உங்களுக்கு R சிக்மா ஒமேகா சைன் தீட்டா கிடைக்கும் எனவே சர்பேஸ் மேற்பரப்பு கரண்ட்மின்னோட்டம் அடர்த்தி K என்பது சிக்மா ஆர் ஒமேகா சைன் தீட்டா என்பது பை திசையில் உள்ளது மேலும் இதை நான் ஒரு வால்யும் கரண்ட்மின்னோட்டம் அடர்த்தியாக வெளிப்படுத்தினால் j என்பது k க்கு சமமாக இருக்கும் இது r மைனஸ் R இல் உள்ளது எனவே இது சிக்மா ஆர் ஒமேகாசைன் தீட்டா டெல்டா r மைனஸ் ஆர் ஃபை ஆக மாறுகிறது இது உண்மையில் முந்தைய பதிலைப் போன்றது எனவே நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது ஒரே ப்ராப்ளத்தை பார்க்க இரண்டு வெவ்வேறு வழிகளைக் உங்களுக்கு தருகிறது இப்போது நாம் ஒரு ப்ராப்ளம் எண் மூன்றை தீர்க்கப் போகிறோம் எனவே ப்ராப்ளம் மூன்றில் நாம் இன்டகரல் டி பை பிரைம் dz பிரைம் டிவைடட் பை வெக்டர் ஆர் 2 மற்றும் பிளஸ் இந்த சிறிய ஆர் r 2 மைனஸ் 2 சிறிய ஆர் கேபிடல் ஆர் காஸ் தீட்டா காஸ் Ф மைனஸ் Ф பிரைம் மற்றும் பிளஸ் z மைனஸ் z பிரைம் ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் இது ஸ்கொயர் ஆப் z மைனஸ் z பிரைம் எனவே இந்த இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பை நாம் கணக்கிட வேண்டும் எனவே நாங்கள் மீண்டும் என்ன செய்வோம் எங்களிடம் ஒரு சிலிண்டர் உள்ளது நான் ஒரு சீரான அடர்த்தி சிக்மாவைக் கொண்டு வருகிறேன் எனவே முதலில் நான் ஒரு காஸியன் மேற்பரப்பை உருவாக்குவேன் இது உருளை வடிவமாகும் ஏனெனில் இங்கே பை சமச்சீர் நிலை உள்ளது எனவே மேற்பரப்பில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலும் எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் செங்குத்தாக இருப்பதைக் காணலாம் இது r k திசையில் உள்ளது ds charged enclosed0 எனவே சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் அதே திசையில் உள்ளது இது கேபிடல் ஆர் எனவே காஸ்ஸின் விதியின்படி நாம் இதனை இப்படி எழுதலாம் மேலும் இந்த மேற்பரப்பின் நீளம் கேபிடல் எல் சிலிண்டரிகள் ஷெல் ன் உருளை கலத்தின் ஆரம் கேபிடல் ஆர் மற்றும் காஸியன் மேற்பரப்பின் ஆரம் சிறியது எனவே நாம் இதனை காணலாம் காஸ் விதியை பயன்படுத்துவோம் இது E டாட் d s க்கு சமம் எனவே சார்ஜ் என் குளோசெட் மூடப்பட்ட காஸ்ஸஸ் விதி காஸியன் மேற்பரப்பில் சார்ஜ் என்குளோசெட் மூடப்பட்ட டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் 2πrL 2πRLσ0E Rσ0r எனவே சார்ஜ் சார்ஜ் என்குளோசெட் மூடப்பட்ட என்பது சிலிண்டரிகள் ஷெல்லின் உருளை கலத்தின் பரப்பளவுக்கு சமமாக இருப்பதைக் காணலாம் இது 2 பை கேபிடல் ஆர் எல் சார்ஜ் அடர்த்தி டிவைடட் பை எப்சிலன் 0 ஆக வழங்கப்படுகிறது எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் E கான்ஸ்டன்ட் நிலையானது என்பதால் இதை ds என்பது 2 பை கேபிடல் R கேபிடல் L சிக்மா டிவைடட் பை எப்சிலன் 0 க்கு சமம் ஆக எழுதலாம் எனவே ds என்பது காஸியன் மேற்பரப்பின் பரப்பளவு எனவே இது 2 பை சிறிய ஆர் L ஆகும் இது 2 பை கேபிடல் ஆர் எல் சிக்மா டிவைடட் பை எப்சிலன் நாட் க்கு சமம் எனவே மின் புலம் E என்பது இதற்கு சமம் ஏனெனில் எல் 2 பை கான்செல் செய்யப்படும் எனவே எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் என்பது ஆர் சிக்மா டிவைடட் பை எப்சிலன் 0 r க்கு சமம் ஆக எழுதலாம் Vr rREdrrRRσ0rdr σR0 lnrrRVrσR0ln Rr எனவே இப்போது புள்ளி r இல் உள்ள எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் என்பது சிக்மா கேபிடல் R டிவைடட் பை எப்சிலன் 0 r என்று நாம் அறிந்திருப்பதால் இந்த பொடென்சியல் v r என்பது கேபிடல் R E டாட் dr டிவைடட் பை r ஆக வழங்கப்படுகிறது r என்பது ரெபெரென்ஸ் குறிப்பு புள்ளி எனவே நான் என்ன செய்வேன் உருளை ஷெல்லின் மேற்பரப்பில் ரெபெரென்ஸ் குறிப்பு புள்ளியை எடுத்துக்கொள்வேன் எனவே இது E சிக்மா கேபிடல் R டிவைடட் பை எப்சிலன் நாட்rdr க்கு சமமாக இருக்கும் இது சிக்மா ஆர் டிவைடட் பை எப்சிலன் நாட் லாக் ஆர் பிரைம் ஆர் முதல் கேபிடல் ஆர் வரை இது கேபிடல் R டிவைடட் பை எப்சிலன் நாட் லாக் கேபிடல் R டிவைடட் பை r க்கு சமமாக இருக்கும்எனவே இது இந்த பொடென்சியல் என்பது இந்த சிலிண்டரிகள் ஷெல் உருளை கலத்தின் சிலிண்டரிகள் இந்த சிலிண்டரிகள் சீரான அடர்த்தி சிக்மாவைக் கொண்டிருப்பதால் கிடைப்பதாகும் எனவே r என்பது கேபிடல் R ஐ விடவும் அதிகமானதாகும் சிலிண்டருக்குள் E என்பது 0 க்கு சமமாகவும் என்பதை கணக்கிட இந்த முடிவை பயன்படுத்துவேன் எனவே சிலிண்டருக்குள் பொடென்சியல் கான்ஸ்டன்ட் நிலையானது மற்றும் இது சிலிண்டரிகள் ஷெல்லின் உருளை கலத்தின் மேற்பரப்பில் இருக்கும் எந்த பொடென்சியல் க்கும் சமமாக இருக்கும் ஆகவே ரெபெரென்ஸ் குறிப்பு புள்ளி 0 இல் நாம் பொடென்சியல் ஐ எடுத்துக் கொண்டால் அது r என்பது 0 க்கு சமமாக இருக்கட்டும் ஆகவே சிலிண்டருக்குள் மற்றும் சிலிண்டருக்கு வெளியே 0 க்கு சமமாக v r உள்ளது மற்றும் v r இந்த புள்ளிக்கு சமம் எனவே மீண்டும் நான் இதனை எழுதினால் நீங்கள் ஒரு சீரான சார்ஜ் அடர்த்தி சிக்மாவைக் கொண்ட சிலிண்டர் ஷெல்லைக் கொடுத்திருந்தால் புள்ளி p இல் பொடென்சியல் மற்றும் இது சார்ஜ் எலமென்ட் ஆகும் இது R d Ф பிரைம் d z பிரைம் சிக்மாவால் வழங்கப்படுகிறது இது சார்ஜ் எலமென்ட் இதன் காரணமாக நீங்கள் p புள்ளியில் உள்ள பொடென்சியல் ஐ கணக்கிட வேண்டும் எனவே இது வெக்டர் ஆர் எனவே பொடென்சியல் d p ஐ நாம் காணலாம் எனவே புள்ளி p இல் உள்ள பொடென்சியல் அனைத்து சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட்ன் காரணமாக உள்ள பொடென்சியல்களின் கூட்டுத்தொகையாக இருக்கும் இது இந்த இன்டகரல் v r என்பது சிக்மா R d Ф பிரைம் d z பிரைம் டிவைடட் பை வெக்டர் r மைனஸ் வெக்டர் R க்கும் சமமாக இருக்கும் இது சார்ஜ் எலமென்ட் ல் இருந்து நீங்கள் பொடென்சியல் களை கணக்கிட வேண்டிய இடத்திற்கு உள்ள தூரம் ஆகும் Vr 14π0σR ddzr R σR0ln Rr r≥R 0 r≤R எனவே இந்த ப்ராப்ளத்தின் கணக்கின் பதிலை நாங்கள் அறிவோம் எனவே இந்த v r என்பது இப்படி வழங்கப்படுகிறது அதாவது இது சிக்மா ஆர் டிவைடட் பை எப்சிலன் நாட் லாக் ஆர் டிவைடட் பை சிறிய ஆர் r என்பது கேபிடல் R ஐ விட பெரியது மற்றும் 0 க்கு சமம் r என்பது கேபிடல் R ஐ விட சிறியது எனவே இந்த இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பை நாங்கள் பார்த்தால் உங்களால் இங்கே பார்க்க முடியும் சிக்மா ஆர் கான்செல் செய்யப்படும் மேலும் ஒரு வெக்டர் உள்ளது அதாவது 1 டிவைடட் பை 4 பை எப்சிலன் 0 σR ddzr R4π ln Rr r≥R 0 r≤R r R r2R2 2rRcosϕ z z2 dϕdzr2R2 2rRcosϕ z z2 இங்கே எப்சிலன் 0 கான்செல் செய்யப்படும் எனவே நாம் d Ф பிரைம் d z பிரைம் வெக்டர் r மைனஸ் வெக்டர் கேபிடல் R ஐ எழுதலாம் இது r பிரைம் ஆனது 4பை லாக் வெக்டர் R டிவைடட் பை சிறிய r க்கு சமம் r என்பது கேபிடல் R ஐ விட பெரியது மற்றும் 0 க்கு சமம் r என்பது கேபிடல் R ஐ விட சிறியது எனவே இந்த இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பை கண்டால் நாம் வெக்டர் கேபிடல் R இன் மோட் எழுதலாம் இது ஸ்கொயர் ரூட் ஆப் r 2 பிளஸ் கேபிடல் R 2 மைனஸ் 2 r கேபிடல் R காஸ் பை மைனஸ் பை பிரைம் மற்றும் பிளஸ் z மைனஸ் z பிரைம் 2 க்கு சமம் எனவே நான் வெக்டர் ஆர் மைனஸ் கேபிடல் R இன் மதிப்பை வெக்டர் r மைனஸ் வெக்டர் கேபிடல் R இன் மோட் ஐ வைத்தால் அது d Ф பிரைம் d z பிரைம் டிவைடட் பை r 2 பிளஸ் கேபிடல் R 2 மைனஸ் 2 r கேபிடல் R காஸ் பை பிரைம் பை மைனஸ் பை பிரைம் மற்றும் பிளஸ் z மைனஸ் z பிரைம் 2 க்கு சமம் இது நாம் கணக்கிட வேண்டிய இன்டகரல் ஐ ஒருங்கிணைப்பை தவிர வேறில்லை எனவே இது ப்ராப்ளம் எண் 3 க்கான பதில் இந்த அசைன்மென்ட் ல் ஒரு காரணி உள்ளது இது இரண்டு பை இல்லை எனவே இது ஒரு தட்டச்சு பிழை கேள்வி எண் நான்கில் எங்களிடம் ஒரு டிஸ்க் வட்டு உள்ளது இது z அச்சுடன் ஒரே மாதிரியான காந்தமாக்கலைக் கொண்டுள்ளது எனவே காந்தமாக்கல் z திசையில் உள்ளது அதுதான் இது எனவே நான் பௌன்ட் கரண்ட் ஐ கட்டுப்படுத்தப்பட்ட மின்னோட்டத்தைக் கணக்கிட்டால் இது சிக்மா B இது M கிராஸ் n கேப் ஆல் வழங்கப்படுகிறது எனவே இங்கே நான் வெக்டர் M ஐ எழுதினால் அது j திசையில் இருக்கும் மேலும் சர்பேஸ் மேற்பரப்பு எலமென்ட் z திசையிலும் இருப்பதை நாம் காணலாம் எனவே சிக்மா B என்பது 0 க்கு சமம் அல்லது இது எங்கள் Kb Kb Mn Mzz 0 எனவே மற்றும் வால்யும் சார்ஜ் அடர்த்தி இது j b ஆகும் இது டெல் கிராஸ் எம் ஆல் வழங்கப்படுகிறது ஏனெனில் நமக்கு ஒரு சீரான மக்னெட்டைசேஷன் காந்த மயமாக்கல்உள்ளது எனவே இது பூஜ்ஜியமாகும் டிஸ்க் வட்டு க்கு வெளியே எம் பூஜ்ஜியத்திற்கு சமம் ஏனெனில் காந்தமாக்கல் டிஸ்க் வட்டு ல் மட்டுமே உள்ளது பிரீ கரண்ட்டும் பௌன்ட் கரண்ட்டும் இல்லாததால் B ஐ 0 க்கு சமமாக எழுதலாம் M0 B0 எனவே இது ப்ராப்ளம் எண் 4 க்கான பதில் தீர்வு மற்றும் அதைப் பார்க்கும் வித்தியாசமான வழி குறித்த இரண்டு கருத்துகள் நீங்கள் சொன்னது என்னவென்றால் Kb இது M கிராஸ் n என்பது 0 இதன் விளைவாக இது மேல் மற்றும் கீழ் மேற்பரப்பில் உள்ளது ஆனால் நீங்கள் ஒரு கேள்வியை எழுப்பலாம் மேலும் என்னிடம் இது இருந்தால் M இந்த z திசையில் இருந்தால் பக்க மேற்பரப்பில் ஒரு n உள்ளது எனவே நீங்கள் M குறுக்கு n ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் டிஸ்க் வட்டு ன் சுற்றளவில் கரண்ட் ஐ இங்கே காண்கிறீர்கள் எனவே நான் மேலே இருந்து பார்த்தால் இந்த கரண்ட்மின்னோட்டம் இப்படி போகலாம் இருப்பினும் இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் செய்திருப்பது என்னவென்றால் இது ஒரு மெல்லிய பெரிய வட்டு இதில் வட்டின் ஆரம் அளவு தடிமன் விட மிகப் பெரியது எனவே சர்பேஸ் மேற்பரப்பு மின்னோட்டம் சில காந்தப்புலத்திற்கு வழிவகுக்கும் என்று நீங்கள் நினைத்தால் ஆம் ஆனால் இது மிகவும் சிறியது திறம்பட பூஜ்ஜியம் ஏனெனில் பெரிய ஆர் உங்களுக்கு மையத்தில் மிகச் சிறிய புலத்தைக் கொடுக்கும் எனவே செய்யப்பட்டது சரியானது ஆனால் புற மின்னோட்டம் இருக்கலாம் என்ற கேள்வி உங்களிடம் இருந்தால் நீங்கள் சொல்வது சரிதான் ஆனால் அந்த மின்னோட்டம் காந்தப்புலத்திற்கு எதுவும் பங்களிக்காது H அல்லது நீங்கள் பேசும் ஆக்ஸிலரி பீல்டு ன் பார்வையில் இருந்தும் இதே ப்ராப்ளத்தை காணலாம் இப்போது இது போன்ற ஒரு M உள்ளது B டைவர்ஜென்ஸ் பூஜ்ஜியம் என்று நாங்கள் விரிவுரையில் செய்துள்ளதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் ஆகையால் H டைவர்ஜென்ஸ் மைனஸ் எம் டைவர்ஜென்ஸ் க்கு சமம் நீங்கள் M முழுவதும் பார்த்தால் அது பைநெட் வரையறுக்கப்பட்டுள்ளது ஆக உள்ளது பின்னர் திடீரென்று கீழே போகிறது M Hinside MHoutside0B 0H MBinside o M M0Boutside0 எனவே M என்பது ஒரு டெல்டா செயல்பாடு போன்றது அல்லது நீங்கள் விரும்பினால் அது சர்பேஸ் மேற்பரப்பு மேக்னெட்டிக் காந்த சார்ஜ் க்கு வழிவகுக்கிறது சர்பேஸ் மேற்பரப்பு மேக்னெட்டிக் காந்த சார்ஜ் நீங்கள் இங்கே M இன் வேறுபாடு மைனஸ் M ஆக இருக்கும் என்பதைக் காணலாம் மறுபுறம் டைவர்ஜென்ஸ் M என்பது பிளஸ் M ஆக இருக்கும் ஏனென்றால் நீங்கள் M ஐ கடந்து செல்லும்போது அதிகரித்து வருகிறது பின்னர் M குறைகிறது ஆகையால் நான் M இன் டைவர்ஜென்ஸ் ஐ கழிக்கும்போது இந்த டிஸ்க் வட்டு ல் இருப்பது போல H ஐ கணக்கிட இங்கே ஒரு நேர்மறையான மேக்னெட்டிக் காந்த சார்ஜ் மற்றும் எதிர்மறை மேக்னெட்டிக் காந்த சார்ஜ் உள்ளது மேலும் ஒரு வகையான புலம் எலக்ட்ரிக் பீல்டு மின்சார புலம் போல இருக்கும் எனவே எச் இங்கே வேறு திசையில் இருக்கும் எனவே H உள்ளே என்பது மைனஸ் M க்கும் H வெளியே என்பது 0 க்கும் சமமாக இருக்கும் B என்பது மியூ0 H பிளஸ் M க்கு சமம் என்பதையும் நான் அறிவேன் ஆகையால் B உள்ளே என்பது மியூ0 மைனஸ் M பிளஸ் M ஆக இருக்கும் இது 0 மற்றும் B க்கு வெளியே H என்பது 0 என்பதால் இது 0 மற்றும் M என்பது 0 ஆக இருக்கும் எனவே அதாவது இது இரண்டும் ஒரே மாதிரியானது முன்னரே ப்ராப்ளம் செய்யப்பட்டதால் இரண்டும் உங்களுக்கு ஒரே பதிலை அளிக்கிறது பௌன்ட் கரண்ட் மூலமாகவோ அல்லது மின்சார பகுப்பாய்வு மூலமாகவோ ஒரே ப்ராப்ளத்தை பார்ப்பதற்கான இரண்டு வழிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கியுள்ளோம் இது கேள்வி எண் இரண்டிலிருந்து ஐந்தாவது கேள்விக்கு பதிலளிக்கிறது